AVR ல் ADD ஆணையானது ADD RdRr என அமையும் இதில் Rd என்பது சேருமிடம் மற்றும் மூல இடமாகவும் Rr என்பது மூல இடமாகவும் ரெஜிஸ்டர் கோப்பில் அமையும் இந்த ADD செயலில் Rd ன் மதிப்பு RdRr ஆக மாறிவிடும் இதில் Rd சேரும் மற்றும் மூல இடம் Rr மற்றொரு மூல இடம் இவ்வாறாக ADD ஆணை செயல்படுகிறது படத்தில் பாருங்கள் உதாரணமாக ADD R23R11 ஆணை 16 பிட் குறி முறையில் 0x0EEB என அமையும் அதற்கான பிட் உரு வகை படத்தில் காட்டப்பட்டுள்ளது நீல நிறத்தில் உள்ள 5 பிட்டுகள் 00011 என்பது ADD ஆணையை குறிக்கிறது சிவப்பு நிறத்தில் உள்ள 5 பிட்டுகள் 10111 ரெஜிஸ்டர் 23 முதல் வினை ஏற்பி ரெஜிஸ்டர் அடுத்து பச்சை நிறத்தில் உள்ள 5 பிட்டுகள் 01011 குறிப்பது ரெஜிஸ்டர் 11 இரண்டாவது வினை ஏற்பி ரெஜிஸ்டர் Rd Rr ஆணைகள் இந்த உரு வகையையே பின்பற்றுகின்றன படத்தில் பாருங்கள் முதலில் வரும் இந்த '0' பிட் மிகையானது அதற்கு மதிப்பு ஒன்றும் இல்லை இவ்வாறாக எல்லா ஆணைகளும் குறிமுறைப்படுத்தப்படுகின்றன முகவரியாக்க முறைமைகளை பார்க்கும் போது முதலில் ஒன்று அல்லது இரண்டு ரெஜிஸ்டர்களுடனான ரெஜிஸ்டர் நேரடி வினை ஏற்பியை ஒரு ரெஜிஸ்டர் ஆகவே கருதலாம் IO நேரடி தரவு நேரடி தரவு மறைமுகம் தரவு மறைமுக முகவரியாக்கத்தில் முன்பே குறை பின்னர் உயர்த்து என இரண்டு வகைகள் உள்ளன அடுத்து குறிமுறை நினைவக முகவரியாக்கம் ஆகியவை உள்ளன இவற்றைப் பார்ப்போம் ஒரே ரிஜிஸ்டர் உடன் ரெஜிஸ்டர் நேரடி முகவரியாக்கத்தில் உதாரணமாக படத்தில் காட்டியவாறு ஆணை INC R16 எனக் கொள்வோம் இது R16 ரெஜிஸ்டர் ஐ ஒன்று உயர்த்துவது ஆணைகள் 16 பிட் கொண்டவை ஆணையில் உள்ள 'd' சுட்டுவது 'd' ல் உள்ள நான்கு பிட்டுகள் ரெஜிஸ்டர் கோப்பில் உள்ள எந்த ரிஜிஸ்டரில் நமது உதாரணத்தில் R16 செயல் செய்யப்படவேண்டும் என்பதை காட்டுகிறது தேர்வு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர் வங்கியில் உள்ள R16 உயர்த்தப்படுகிறது அதேபோல CLR R22 க்கு ஆணையில் 'd' ல் உள்ள பிட்டுகள் சுட்டுவது R22 ரெஜிஸ்டரை 'd' தான் ரெஜிஸ்டர் ஐ சுட்டும் எண் முதல் ஆணையில் 'd' சுட்டுவது 16 இரண்டாவதில் 22 மூன்றாவதில் 0 16 ரெஜிஸ்டர்களை சுட்ட 4 பிட் குறிமுறையே போதுமானது இப்போது இரண்டு ரிஜிஸ்டர்கள் உடனான ரெஜிஸ்டர் நேரடி முகவரியாக்கம் ADD R16R17 ஆணையில் உள்ள 'r' 'd' பகுதிகள் சுட்டுவது R16 R17 ரெஜிஸ்டர்களை தான் இதுவும் 16 பிட் குறிமுறை ஆணைதான் அடுத்து IO நேரடி முகவரியாக்கம் இது IN R16 PIND என அமையும் P என்பது குறிப்பிட்ட முகப்பு எண்ணை குறிக்கும் ஆணையில் முதலில் குறிமுறை அடுத்து 'n' பகுதி அதிலுள்ள பிட்டுகள் R16 உள்ள இடத்தை குறிக்கிறது IO நினைவகத்தில் உள்ள 64 IO இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை P குறிக்கிறது அங்கிருக்கும் மதிப்பு ரெஜிஸ்டரில் ஏற்றப்படும் எனவே அந்த குறிப்பிட்ட முகப்பில் இருக்கும் மதிப்பு R16 ரெஜிஸ்டருக்கு வருகிறது அதேபோல OUT PORTCR16 ஆணையில் R16 ல் உள்ள மதிப்பு PORT C க்கு அனுப்பப்படுகிறது PORT C என்பது "முகவரியாக குறிப்பிடப்பட்டு" ஆணையில் உள்ளது அது தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல் நிகழ்த்தப்படுகிறது அடுத்து தரவு நேரடி முகவரியாக்கம் இது STS 0X1000R16 என அமைகிறது STS என்பது 'ஸ்டோர் டைரக்ட் டு டேட்டா ஸ்பேஸ்' நேரடியாக தரவு இடத்தில் ஏற்றுக என்பது ஆகும் படத்தில் ஆணையில் 'OP' பகுதியில் STS க்கான குறிமுறை உள்ளது அடுத்த 'RrRd' பகுதி எந்த மூல ரிஜிஸ்டரில் தரவு உள்ளது எனக் காட்டுகிறது அடுத்து கீழ்புறம் உள்ள 16 LSB பகுதியில் எந்த 16 பிட் முகவரி இடத்தில் தரவு ஏற்றப்பட வேண்டுமோ அது குறிக்கப்படுகிறது இப்போது R16 ல் உள்ள மதிப்பு அந்த குறிப்பிட்ட முகவரிக்கு செல்கிறது இது 32 பிட் ஆணை இதற்கு முன் நாம் பார்த்தது எல்லாம் 16 பிட் ஆணைகள் அடுத்ததாக தரவு மறைமுக முகவரியாக்கம் இதற்கு நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட மூன்று X Y Z ரெஜிஸ்டர்கள் பயன்படுகின்றன LOAD ஆணை அமைப்பு LD R16Y இதில் Y ரெஜிஸ்டர் சுட்டும் இடத்தில் இருக்கும் மதிப்பு R16 ரெஜிஸ்டருக்கு ஏற்றப்படும் STORE ஆணையில் ST ZR16 இதில் Z ஒரு இடத்தை சுட்டுகிறது R16 ல் உள்ள மதிப்பு Z ரெஜிஸ்டர் சுட்டும் தரவு நினைவக இடத்தில் சேமிக்கப்படும் இவ்வாறு X Y மற்றும் Z ரெஜிஸ்டர்கள் பயன்படுகின்றன பெயர்ச்சியுடன் கூடிய தரவு மறைமுக முகவரியாக்கம் உள்ளது LDD என்பது Load with Displacement ஆகும் இதன் ஆணை LDD R16 Y0x10 என வரும் மதிப்பு 10 என்பது உதாரணத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட 'பெயர்ச்சி மதிப்பு' எனவே Y ரெஜிஸ்டர் மதிப்புடன் '10' கூட்டப்பட்டு வரக்கூடிய மதிப்பே தரவு இடமாகும் உதாரணமாக Y மதிப்பு 1000 என்றால் பெயர்ச்சி '10' கூட்டி '1010' என்ற இடத்தில் உள்ள தரவு R16 க்கு ஏற்றப்படும் அதேபோல் STD என்பது Store with Displacement ஆகும் ஆணை STD Z0x20 R16 என அமைகிறது மறைமுக ரெஜிஸ்டர் Z ன் மதிப்புடன் பெயர்ச்சி 20 கூட்டப்பட்டு வரும் இடத்தில் R16 ல் உள்ள மதிப்பானது சேமிக்கப்படுகிறது இவ்வாறு பெயர்ச்சியுடன் கூடிய தரவு மறைமுக முகவரியாக்கம் நிகழ்கிறது முன்பே குறைக்கும் தரவு மறைமுக முகவரியாக்கம் உள்ளது இதன் ஆணை LD R16 Z என வரும் இதில் LDD ல் உள்ள பெயர்ச்சி கிடையாது ஆனால் இது முன்பே குறை ஆதலால் Z மதிப்பு ஒன்று குறைக்கப்பட்டு வரக்கூடிய மதிப்பே தரவு உள்ள இடமாகும் அந்த இடத்தில் உள்ள தரவு R16 ல் ஏற்றப்படும் எனவே Z ஒன்று குறைக்கப்பட்டு வரும் மதிப்பை இடமாக கொண்டு தரவு அணுகப்படுகிறது அடுத்து ST Z R16 ஆணையில் முதலில் Z மதிப்பு ஒன்று குறைக்கப்படுகிறது குறைக்கப்பட்ட பின்பு வரும் மதிப்பே தரவு சேர வேண்டிய இடம் அந்த இடத்துக்கு R16 ன் மதிப்பு செல்கிறது நாம் பின்னர் உயர்த்து வகை ஆணைகளையும் பயன்படுத்தலாம் ஆணை அமைப்பு LD R16 Z இதில் முதலில் Z ன் மதிப்பு தரவு உள்ள இடத்தை காட்டுகிறது அந்த இடத்தில் உள்ளதை R16 ல் ஏற்றுகிறோம் பின்னர் Z மதிப்பு ஒன்று உயர்த்தப்பட்டு விடுகிறது அதேபோல் ST Z R16 ஆணையில் R16 ல் உள்ள மதிப்பு Z காட்டும் இடத்தில் சேமிக்கப்படுகிறது பின்னர் Z ன் மதிப்பு ஒன்று உயர்த்தப்படுகிறது இவ்வாறாக முன்பே குறை பின்னர் உயர்த்து என்ற வகைகளில் மறைமுக தரவு முகவரியாக்கம் செயல்படுகிறது மாறாக பின்னர் குறைமுன்பே உயர்த்து போன்ற வகைகள் இதில் இல்லை முதலில் சொன்ன இரு வகைகளிலேயே இது செயல்படுத்தப்படுகிறது அடுத்து சில சுவாரசியமான ஆணைகளும் உள்ளன NOP ஒரு சுழற்சி காலத்துக்கு ஒன்றும் செய்யாதே என்பது SLEEP நிலை மீட்டல் அல்லது இடைமறி வரும் வரை உறக்க நிலை WDR கண்காணிப்பு நேர அளவி நிலை மீட்டல் போன்றவை PIC ல் நாம் ஏற்கனவே பார்த்தவாறு கண்காணிப்பு நேர அளவி உள்ளது அதை நிலை மீட்டல் செய்வதற்கான ஆணையே WDR ஆகும் இவ்வாறு இந்த ஆணைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் IO முனைகள் பொது பயன்பாட்டு IO முகப்புகளாக உள்ளன ஒவ்வொரு முகப்பிலும் மூன்று கட்டுப்பாட்டு ரிஜிஸ்டர்கள் உள்ளன DDRx PORTx மற்றும் PINx DDR ரெஜிஸ்டர் என்பது ஒரு IO முனையில் தரவு செல்லும் திசையை குறிக்கும் ரெஜிஸ்டர் DDR ல் பிட் '0' என தரப்பட்டால் அது உள்ளிடு முனை ஆகவும் '1' என தரப்பட்டால் வெளியிடு முனை ஆகவும் செயல்படும் அடுத்து PORT முனையானது வெளியிடு முனை அல்லது வாசி நுண் விசைப்பு என்பதை குறிப்பிடுகிறது அடுத்து PIN என்பது ஆகும் ரெஜிஸ்டர் வாசித்தலுக்கு மட்டும் தான் இவ்வாறு பல வடிவமைப்புகள் உள்ளன இவையே IO முனைகள் மற்றும் தொகுப்புகள் மொத்தம் 15 நிரலாக்கம் செய்யக்கூடிய IO இணைப்புகள் IO பணிகளுக்காக உள்ளன நேர அளவிகளை பொருத்தவரை இதில் 8 பிட் நேர அளவி உள்ளது அவற்றை மடங்கி வரும் எண்ணி ஆகவும் உருவாக்கலாம் அதாவது நிரம்பிவிட்ட பிறகு அது மீண்டும் '0' க்கு வந்து அங்கு இருந்து மீண்டும் எண்ணத் தொடங்கும் மேலும் 'நிரம்பியதை அறிவிக்கும் இடைமறி' உள்ளது நேர அளவி அல்லது எண்ணி நிரம்பியவுடன் இந்த இடைமறி தோன்றி செயலகத்துக்கு தெரிவிக்கும் ATMEGA16 செயலகத்தின் முனை வரை படம் காட்டப்பட்டுள்ளது இதில் PA0 முதல் PA7 வரை PB0 முதல் PB7 வரை என்று மொத்தம் 4 முகப்புகள் PA PB PC மற்றும் PD என்று அமைந்து உள்ளன T0 மற்றும் T1 இரண்டும் நேர அளவிகள் ஒப்புமை அல்லது தொடர் நிலை உள்ளீடுகளுக்காக AN0 AN1 முனைகள் உள்ளன அடுத்து சில சிறப்பு இணைப்புகள் உள்ளன "முதன்மை வெளி அடிமை உள்" "முதன்மை உள் அடிமை வெளி" SS bar மற்றும் SCK இவை தொடர்நிலை புறக்கருவி இடைமுகம் ஆக சில சிறப்பு தொடர்நிலை தொடர்புகளுக்காக பயன்படுகின்றன செயலகத்துக்கும் கருவிக்குமான தரவு பெயர்வுக்கு ஒரு எளிய இடை முகமாக SPI விளங்குகிறது படத்தில் பாருங்கள் ஒரு முதன்மை மற்றும் ஒரு அடிமை உள்ளது தகவல் தொடர்பு மிக எளிது இரண்டுக்கு உள்ளும் SPI என்னும் 8 பிட் ரெஜிஸ்டர் உள்ளது MOSI முனை தலைமையில் இருந்து அடிமைக்கு செல்கிறது MISO முனை அடிமையிலிருந்து தலைமைக்கு வருகிறது அடிமை கடிகாரம் அடிமை தேர்வு இணைப்புகள் படத்தில் காட்டியவாறு உள்ளன இதுதான் உருவமைப்பு இது ஒத்தியக்க செலுத்தம் மொத்த செயல்பாடும் SCK வை பொறுத்துள்ளது தலைமை SCK ஐ இயக்கிய உடன் அதைப் பொறுத்து தான் பரிமாற்றம் நிகழும் இருவழி பரிமாற்றம் தான் ஒரு வழி பரிமாற்றம் அல்ல அதாவது தலைமையின் SPI ரெஜிஸ்டரில் உள்ளது MOSI இணைப்பு வழியாக அடிமை SPI ரெஜிஸ்டருக்கு தரப்படும் அடிமை SPI ல் உள்ளது MISO இணைப்பு வழியாக தலைமை SPI க்கு வரும் எனவே இரண்டு மதிப்புகளும் பரிமாறிக் கொள்ளப்படுகின்றன இது மிக எளிய வகை வரைமுறை பல இடைமுக கருவிகள் சிக்கலான வரைமுறைகளை பயன்படுத்துவது இல்லை எனவே உட்பொதிந்த அமைப்புகள் SPI மூலம் இந்த எளிய வரைமுறையையே பயன்படுத்துகின்றன ATMEGA தொடர் நுண் கட்டுப்படுத்திகளில் இந்த எளிய SPI வகை வரைமுறை நேரடியாகவே SS MOSI MISO SCK போன்றவை மூலம் நிறைவேற்றப்படுகிறது அடுத்த இடைமுகம் SDA மற்றும் SCL இணைப்பு மூலம் நடத்தப்படும் I2C இடைமுகம் ஆகும் இது இன்டர் இன்டக்ரேடட் சர்க்யூட் அல்லது IIC அல்லது I2C அல்லது I2C என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது இதில் தொடர்நிலை தரவு இணைப்பும் தொடர்நிலை கடிகாரம் இணைப்பும் உள்ளது எல்லா தலைமைஅடிமை சாதனங்களும் படத்தில் காட்டியவாறு இந்த இரண்டிலுமே இணைக்கப்பட்டுள்ளன படத்தில் ஒரு தலைமை இரண்டு அடிமைகள் காட்டப்பட்டுள்ளன தகவல் அனுப்புவதற்கு தலைமை முதலில் அடிமை சாதனத்தின் முகவரியை SDA ல் அனுப்புகிறது அதை பார்த்து சம்பந்தப்பட்ட அடிமை சாதனம் தயாராகி விடுகிறது அடுத்த பைட்டில் தலைமை தகவலை அனுப்பிவிடுகிறது தயாராக உள்ள அந்த அடிமை சாதனம் அந்த தகவலை பெற்றுக் கொள்கிறது இந்த இடைமுகம் SDA மற்றும் SCL வழியாக "கம்பிகள் மூலம் நிகழ்த்தப்படும் தொடர்நிலை செலுத்தம்" ஆனால் நாம் பல தலைமை பல அடிமைகளையும் இந்த அமைப்பில் இணைத்துக் கொள்ளலாம் அச்சமயங்களில் தகவல் மோதல் போன்றவற்றை கண்டறிய சிறப்பு வரைமுறைகள் உள்ளன பல சாதனங்கள் இணைக்கப்பட்டு தடத்தில் தோன்றும் பிரச்சினைகளை தீர்க்கும் நடுவர் போன்ற வசதிகள் உடைய ஒரு முழுமை படுத்தப்பட்ட தொடர்பு வரை முறையுடன் ஒப்பிடும்போது I2C மிக மிக எளிமையானதாகவே உள்ளது ஆக SPI ம் I2C ம் ATMEGA செயலகங்களில் உள்ள எளிய செந்தர இடைமுகங்கள் பல எளிய சாதனங்களை இதன் மூலம் அமைப்பில் இணைத்துக் கொள்ளலாம் நிகழ்நேர கடிகை அமைப்பு ஒப்பிலக்க மாற்றி அமைப்பு சிறு நினைவக சில்லுகள் போன்றவை இந்த SPI அல்லது I2C இடை முகங்களை பெற்று உள்ளன இவ்வாறாக வடிவமைப்பு மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளது ஒருவேளை நாம் பயன்படுத்தும் சில்லிலோ அல்லது ஒரு உணரியிலோ USB அல்லது RS232C இடைமுகங்கள் இல்லாவிட்டாலும் நாம் மேற்கூறிய இடைமுகங்களை பயன்படுத்தி அந்த சாதனத்தை ATMEGA செயலகத்துடன் தொடர்பு கொள்ளச் செய்யலாம் இதில் நேர அளவி எண்ணி 0 உள்ளது இது ஒரு 8 பிட் கொண்ட ஏறுமுக எண்ணி 0 முதல் 255 வரை எண்ணி முடித்து மீண்டும் 0 க்கு வந்து எண்ணத் தொடங்கும் உள்ளமை அல்லது புறவமை கடிகாரம் உள்ளது உள்ளமை கடிகாரமானால் அது நேர அளவியாகவும் புறவமை கடிகாரம் ஆனால் அது எண்ணி ஆகவும் செயல்படுகிறது நேர அளவியில் முன்கூட்டியே ஒரு அளவுருவை ஏற்றி வைக்கலாம் அப்படி ஒரு எண்ணை உள்ளே வைத்து அதிலிருந்து தொடங்கி எண்ணச் செய்யலாம் அந்த வெளியீட்டை OC0 i PB3 முனை 4 ல் கவர்ந்து வைக்கலாம் எண்ணும் போது Overflow நிரம்புதல் நிகழ்ந்தால் ஒரு இடைமறியை உருவாக்கி விடும் அதாவது 255 வரை எண்ணி முடித்து மீண்டும் 0 வில் தொடங்கும் போது இடைமறி உருவாகும் 8051 ல் நேர அளவிகளை நிரலாக்கம் செய்து இடைமறி ஏற்படுத்துவது போல் இங்கும் இடைமறியை ஏற்படுத்தலாம் OC0 என்பது அவுட்புட் கம்பேர் மேட்ச் அவுட்புட் ஆகும் TCNT0 வில் எண்ணியின் மதிப்பு வரும் OCR0 என்பது அவுட்புட் கம்பேர் ரெஜிஸ்டர் 0 ஆகும் அதில் ஒரு மதிப்பு எழுதப்பட்டிருக்கும் எப்போது TCNT0 வில் உள்ள எண்ணியின் மதிப்பு OCR0 வில் எழுதப்பட்ட மதிப்புக்கு இணையாக வருகிறதோ அப்போது OC0 ரெஜிஸ்டர் இயலுமை படுத்தப்படும் OC0 ன் வெளியிடு முனையாக PB3 பயன்படுகிறது உள்ளுக்குள் நேர அளவி செயலாற்றிக் கொண்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நிகழ்வை அறிய நாம் விரும்பும் நேர மதிப்புகளை OCR ல் ஏற்றி OC0 மூலம் ஒப்பிட்டு PB3 முனையில் அறியலாம் எப்போதெல்லாம் OCR0 ரிஜிஸ்டரில் ஏற்றப்பட்ட மதிப்பும் TCNT0 வில் வரும் மதிப்பும் சமமாக வருகிறதோ அப்போது OC0 முனை 'உயர்' என்று வரும் இதன் மூலம் சமமாக உள்ளது என்ற விவரம் வெளி சூழலுக்கும் தெரிவிக்கப்பட்டு அது சம்பந்தமாக வேறு சாதனங்களின் பணிகளையும் தூண்டி செயல்படுத்திக் கொள்ளலாம் இதற்காகவே இது பயன்படுகிறது மற்றொரு AVR நேர அளவிஎண்ணி 1 உள்ளது 16 பிட் கொண்டது இது A B என இருதட ஒப்பிடுவான் ஆகும் ஏறுமுக எண்ணி ஆகும் நிரம்பி விடுதல் மற்றும் AB ஐ ஒப்பிடுதலில் சமம் போன்ற சமயங்களில் இடைமறிகள் ஏற்படுத்தப்படும் ICP முனை மூலம் வெளி நிகழ்வை கவர்ந்து உள்ளீடு செய்யலாம் எண்ணி ஆக வேலை செய்யும்போது ICP முனை மூலம் வெளி நிகழ்வை கவர்ந்து உள்ளிட்டு ஒப்பீடுகள் செய்து கொள்ளலாம் இது 89 அல்லது 10 பிட் "துடிப்பு கால பண்பேற்ற ஏறுஇறங்கு முக எண்ணியாகவும்" Pulse Width Modulating updown counter செயல்படுகிறது எனவே தரவு செலுத்தம் போன்ற செயல்பாடுகளில் PWM செய்ய பயன்படுத்திக்கொள்ளலாம் AVR நேரஅளவி எண்ணி 1 ல் உள்ளீடு கவரும் பகுதியானது வெளி நிகழ்வுகளை கவர்ந்து அவற்றுக்கு அவை நிகழ்ந்த நேரத்தைக் குறிப்பிடும் வகையில் ஒரு நேர முத்திரை இடும் இது ஒரு முக்கியமான வசதி எனவே நிகழ்வுகள் வெளி நிகழ்வுகளை குறிக்கும் குறிப்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகள் போன்றவற்றை ICP 1 முனையிலோ அல்லது ஒப்புமை ஒப்பிடுவான் பகுதியிலோ கொடுத்து நேர முத்திரை பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறு வெளிக்குறிப்புகளை AVR க்கு கொடுக்கலாம் அவ்வாறு வெளிக்குறிப்புகளுக்கு பெறப்பட்ட நேர முத்திரையின் மூலம் அவற்றின் அலைவெண் பணி சுழற்சி மற்றும் பல கூறுகளை கணக்கிடலாம் ஒரு வெளி குறிப்பு வரும்போது அதன் ஒரு சிறப்புக் கூறை கவர்வோம் அந்த குறிப்பு தொடர்ந்து மாறிக் கொண்டிருக்கும்போது வேறு தருணத்தில் அதன் மற்றொரு கூறை கவர்வோம் நேர அளவி எண்ணி மூலம் எல்லாவற்றுக்கும் நேர முத்திரை பெற்றுக்கொள்ளலாம் அதை பயன்படுத்தி குறிப்புகளின் அலைவெண் போன்ற கூறுகளை "குறிப்பு செயலாக்கம்" போன்ற பயன்பாடுகளில் உபயோகிக்கலாம் மாறாக அதை நேரப்பதிவு தயாரிக்கவும் பயன் படுத்தலாம் உதாரணமாக ஒரு தொலைபேசி அழைப்பின் கால அளவை அறியலாம் தொலைபேசி அழைப்பு துவங்கும் போது நேர முத்திரை இட்டு அதை தேக்கி வைத்துக்கொள்ளலாம் பின்னர் அழைப்பு முடியும்போது மீண்டும் நேர முத்திரை பெற்றுக்கொள்ளலாம் அமைப்பின் உள்ளே நேர அளவி இயங்கிக் கொண்டே உள்ளது எனவே அந்த நேர முத்திரைகளைப் பெற்று அவற்றின் மூலம் தொலைபேசி அழைப்பின் கால அளவை அறியலாம் இவ்வாறு இந்த நேர முத்திரை சிறப்பம்சம் பல பணிகளில் பயன்படுகிறது அடுத்து நேர அளவி 1 ல் இரண்டு "வெளியிடு ஒப்பிடு" ரிஜிஸ்டர்கள் OCR1 A மற்றும் B உள்ளது இவை 16 பிட் ரிஜிஸ்டர்கள் OCR1 A அல்லது OCR1 B ன் மதிப்பு நேர அளவி 1 க்கு சமமாகும் போது பயனர் வரையறுத்த செயலானது OC1A அல்லது OC1B முனைகளில் நிகழும் உதாரணமாக நிறுவுதல் நீக்குதல்புரட்டுதல் SetClearInvert போன்ற செயல்கள் இந்த ரெஜிஸ்டர்களை பொருத்தும்போது சமநிலை வந்தால் இந்த முனைகள் மூலம் செயல்பாடுகளை அமைக்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட முனையை நிறுவுதல் 1 க்கு சமம் நீக்குதல் 0 க்கு சமம் செய்ய முடிவதால் அதில் ஒரு LED ஐ இணைத்து சம நிலை வரும்போது ஒளிரச்செய்யலாம் மேலும் இடைமறியும் ஏற்படுத்தப்பட்டு நேர அளவி 1 '0' ஆக்கப்படுகிறது 8051 போன்ற மற்ற செயலகங்களில் நேர அளவி ஓடி முடித்து நிரம்பியவுடன் இடைமறி ஏற்படுகிறது ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன நிலைமை என அறிய முடிவதில்லை எனவே நேர அளவியை நிறுத்தினால் தான் நமக்கு அந்த நேரத்தில் உள்ள தகவல் கிடைக்கும் ஆனால் AVR ல் உள்ள வசதி என்னவென்றால் இடைப்பட்ட கால அளவுகளுக்கும் நேர அளவியை OCR ரெஜிஸ்டர் மூலம் நிரலாக்கம் செய்து பயன்படுத்தலாம் எனவே பிட்டுகளை நிறுவுதல்நீக்குதல் அல்லது இடைமறி ஏற்படுத்துதல் அல்லது நேர அளவியை நிறுத்தி '0' ஆக்குதல் மூலம் நாம் சில செயல்களை துவக்கலாம் மென்பொருளின் துணை இல்லாமலேயே நிறுவப்பட்ட மதிப்புடன் வெளியீடு தொடர்ந்து ஒப்பிடப்படுகிறது ஒப்பிடுவதற்கான மதிப்புகளை தந்து விட்டால் அது தொடர்ந்து ஒப்பிடுதல் செய்கிறது மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய ஒரு செயலின் அடுத்த "நிகழ்வு நேரத்தை" மிகத் துல்லியமாக கணக்கிடலாம் குறிப்பிட்ட அலைவெண்ணுக்கு சில ஓசைகளை உருவாக்கலாம் அவ்வாறு பல மதிப்புகள் பலவகை ஓசைகளை உருவாக்கலாம் ஒவ்வொன்றும் மாறுபட்ட காலவரம்புக்குள் ஏற்படும் இவ்வாறாக இந்த வெளியிடு ஒப்பிடு பகுதியில் கட்டுப்பாடுகள் செய்யலாம் அகச்சிவப்பு தொடர்பு மென்பொருள் செலுத்து தொடர்நிலை முகப்புகள் போன்ற இலக்கமுறை குறிப்பு உருவாக்கம் உள்ளது குறிப்பிட்ட காலத்தில் தொடர்ந்து நிகழ வேண்டிய செயல் நிகழ்வுக்கு 8051 ல் நிலை 2 ல் ஆட்டோ ரீலோடு செயல் உள்ளதுபோல தேவை இல்லை இங்கு OCR மற்றும் நேர அளவி 1 மூலம் செயல் நடைபெறுகிறது